சோதனை ஆப் ஆம்ப் பண்புகள் உள்ளீட்டு ஆஃப்செட் மின் அழுத்தம் வரவேற்கிறோம் இந்தத் தொகுதி உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கானது சரி பின்னர் மற்றொரு விஷயம் ஸ்லு வீதம் இந்தக் குறிப்பிட்ட தொகுதியில் 2 விஷயங்களைக் காண்போம் மீண்டும் இவை செயல்பாட்டு பெருக்கியின் பண்புகள் நாம் ஏற்கனவே கோட்பாடு பகுதியில் கண்ட சோதனைகளின் தொகுப்பான இவற்றைத் தான் இந்தக் குறிப்பிட்ட பாடத்தின் ஒரு பகுதியாக உள்ளடக்கப் போகிறேன் அதனால் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் ஸ்லு வீதம் என்ன என்பதை நாம் கற்றுக் கொள்ளும் கோட்பாட்டு பகுதி இது பின்னர் நாம் சி ஆரைப் பார்த்தோம் தலைகீழ் பெருக்கி தலைகீழ் அல்லாத பெருக்கி ஆஸிலேட்டர்கள் மற்றும் பலவற்றையும் பார்த்தோம் இங்கே நாம் உண்மையில் சுற்றுகளைச் செய்வதன் மூலம் அதைச் சோதிக்கிறோம் சரி அது உங்களுக்குப் புரியும் செயல்பாட்டு பெருக்கியை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் வெவ்வேறு அளவுருக்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை புரிந்துகொள்ள அது உதவும் எனவே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்த்தத்தின் அர்த்தம் என்னவென்று பார்ப்போம் இப்போது நீங்கள் உள்ளீட்டு முனையத்தில் எந்த மின்னழுத்தத்தையும் கொடுக்கவில்லை அல்லது செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீட்டு தரையுடன் இணைத்துள்ளோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தலைகீழ் முனையமும் தலைகீழ் அல்லாத முனையமும் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே வெளியீட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் வெளியீடு 0 ஆக இருக்க வேண்டும் சரி ஆனால் நீங்கள் இந்தக் குறிப்பிட்ட பரிசோதனையைச் சோதிப்பதன் மூலம் செயல்பாட்டு பெருக்கியை உண்மையில் அளவிடலாம் அதாவது நீங்கள் தலைகீழ் முனையம் தலைகீழ் அல்லாத முனையைத் தரையுடன் இணைக்க வேண்டும் நீங்கள் வெளியீட்டு மின் அழுத்தத்தை அளவிட நீங்கள் காண்பது வெளியீட்டு மின்னழுத்தம் 0 அல்ல எனவே வெளியீடு மின்னழுத்தம் 0 அல்ல அதை எப்படி 0 ஆக மாற்றலாம் சரி மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தத்தை 0 ஆக உருவாக்க உள்ளீட்டில் தேவையான மின்னழுத்தம் என்பது உங்கள் ஆஃப்செட் மின்னழுத்தம் இதுதான் ஆஃப்செட் மின்னழுத்தம் இப்போது திரையில் வரையறை என்ன வெளியீடு ஆஃப்செட் மின்னழுத்தம் அதை எவ்வாறு அளவிடலாம் என்பதைப் பார்ப்போம் சரி எனவே நாம் பார்த்தது என்ன உள்ளீட்டு முனையங்கள் இரண்டும் தரையுடன் இணைந்திருக்கும்போது அதாவது நான் செயல்பாட்டு பெருக்கி எடுத்து நான் உள்ளீட்டு முனையங்கள் இரண்டையும் தரையுடன் இணைக்கிறேன் இப்போது இது ஒரு எடுத்துக்காட்டு சரி அடுத்த ஸ்லைடில் உதாரணத்தைக் காண்போம் அடுத்த ஸ்லைடில் சுற்றை நான் காண்பிக்கிறேன் எனவே உள்ளீட்டு முனையங்களை தரையுடன் இணைக்கும்போது வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் சரி ஆனால் நடைமுறை செயல்பாட்டு பெருக்கி விஷயத்தில் 0 அல்லாத வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளது இல்லையா மற்றும் இந்த வெளியீட்டு மின்னழுத்தத்தை 0 செய்ய ஒரு சிறிய மின்னழுத்தம் மில்லிவோல்ட்களில் உள்ளீட்டு முனையங்களில் ஒன்றில் பயன்படுத்தப்பட வேண்டும் சரி எனவே வெளியீட்டு மின்னழுத்தத்தை பூஜ்யம் ஆக்க இந்தச் சிறிய மின் அழுத்தம் தேவை சரியா வெளியீட்டு மின்னழுத்தத்தை பூஜ்யம் ஆக்கத் தேவைப்படும் இந்தச் சிறிய மின் அழுத்தம் உள்ளீடு ஆஃப்செட் மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது அது Vios என்று குறிக்கப்படுகிறது உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வது எளிது ஆனால் எவ்வாறு கணக்கிடுவது அது அதை எவ்வாறு கணக்கிடுவது எனவே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்த பரிசோதனையைப் பார்ப்போம் எனவே நான் உள்ளீட்டு ஆஃப்செட் மின் அழுத்தத்தை அளவிட விரும்பினால் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இவை uA741 நாங்கள் மின்தடைகளைப் பயன்படுத்தினோம் சரி அதே மதிப்பு மின்தடையங்கள் அல்லது 100 இங்கே இது 100 k சரி பிளஸ் Vcc கழித்தல் Vcc Vo நாம் மின்னழுத்தம் Vo இன் மதிப்பை அளவிட எனவே அந்த உள்ளீட்டை நாம் என்னவாகக் கருதுகிறோம் நம்மிடம் தரையுடன் இணைக்கப்பட்டு உள்ளது உள்ளீட்டை நாம் தரையுடன் இணைத்துள்ளோம் அதாவது வெளியீட்டு மின்னழுத்தம் 0 வோல்ட் ஆக இருக்க வேண்டும் அதை இங்கே எழுதுகிறேன் எனவே உள்ளீடுகள் தரையுடன் இணைக்கப்படும்பொழுது வெளியீட்டு மின்னழுத்தம் 0 வோல்ட் இருக்கும் நாம் நினைப்பது சரிதான் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் 0 இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் வெளியீட்டில் நாம் எவ்வளவு மின்னழுத்தத்தை கொடுக்க வேண்டும் பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியது சர்க்யூட்டை இதுபோல இணைக்கவும் இப்போது சர்க்யூட்டை படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இணைப்பதைப் பார்ப்போம் இது மிகவும் எளிதானது சரி இந்த ஸ்லைடுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே நீங்கள் சர்க்யூட்டை படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இணைப்பதைப எங்கும் செய்யலாம் இப்போது டிசி வெளியீட்டு மின்னழுத்தத்தை பின் 6 இல் அளவிடவும் இது பின் 6 என்பது நமக்குத் தெரியும் சரி நீங்கள் மல்டிமீட்டரைப் பயன்படுத்தலாம் இப்போது மல்டிமீட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் விளைவை அட்டவணையில் பதிவுசெய்வது உங்களுக்குத் தெரியும் இது அட்டவணை உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தத்தைக் கணக்கிட்டு மதிப்பை அட்டவணையில் பதிவு செய்யவும் மிகவும் எளிது சரி எனவே Vout Vout எதுவாக இருந்தாலும் அதை இங்கே எழுதவும் சரி இந்தச் சூத்திரத்தால் Vin ஐ அளவிட முடியும் எந்த Vout ஐ பெற்றாலும் ஆயிரத்தால் வகுக்கப்படுகிறது ஏன் காரணம் விகிதம் சரி எனவே இதை உண்மையில் சோதனையில் பார்ப்போம் நாம் ஒரு செயல்பாட்டுப் பெருக்கியை எடுத்துக் கொள்வோம் அதை இந்த மதிப்பைக் கொண்ட 3 மின் தடயங்கள் உடன் இணைப்போம் அதை இணைத்து ஆரம்பத்தில் வெளியீடு மின்னழுத்தம் என்னவென்று பார்ப்போம் அதன் பிறகு நாம் நடைமுறை செயல்பாடு பெருக்கி வெளியீட்டு மின்னழுத்தத்தை 0 ஆகக் காண மாட்டோம் நாம் சில மில்லிவோல்ட்களை காண்போம் என்பதை புரிந்து கொள்வோம் சரியா எனவே இந்தப் பரிசோதனையைப் பார்ப்போம் மீண்டும் மீண்டும் இங்கே ப்ரெட்போர்டில் காணலாம் சரி இந்தப் பரிசோதனையில் சீதாராம் ஈடுபட்டுள்ளார் அவர் எப்படி சுற்றுகள் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறார் இல்லையா எனவே இங்கே நீங்கள் காண்பது போல் ஒரு பிரெட் போர்டு உள்ளது ஒரு பிரெட் போர்டு 3 மின்தடையங்கள் சரி பின்னர் நம்மிடம் காட்டி சுற்று உள்ளது டிசி மின்சாரம் மூலம் சார்பு மின்னழுத்தம் 15 15 கொடுத்துள்ளோம் இல்லையா இப்போது வெளியீட்டு மின்னழுத்தத்தை அளவிடுகிறோம் எனவே உள்ளீட்டு மின்னழுத்தங்களுடன் தரை உடன் இரண்டும் இணைக்கப்பட்டு உள்ளன முனையங்கள் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளன சரி இப்போது வெளியீட்டு மின்னழுத்தத்தை புரிந்துகொள்கிறோம் எங்கிருந்து வெளியீட்டு மின்னழுத்தம் பின் எண் 6 இல் அல்லது பின் 6 மற்றும் தரையின் இடையில் வெளியீட்டு மின்னழுத்தத்தை அளவிட முடியும் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் என்றால் என்ன என்று பார்ப்போம் மீண்டும் மல்டிமீட்டர் டிசி செட்டிங்கில் உள்ளது எனவே அவர் நேர்மறையை 6 உடன் இணைக்கிறார் மற்றொரு முனையம் தரையில் நாம் பார்ப்பது சில வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளது நீங்கள் 7 6 மில்லிவோல்ட்களைக் காணலாம் இப்போது உண்மையில் இருக்க வேண்டியது என்ன உண்மையான விஷயம் என்னவென்றால் வெளியீட்டு மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் சரியா ஆனால் உண்மையான ஒப் ஆம்பில் நடைமுறை ஆம்பில் வெளியீட்டு மின்னழுத்தம் 0 மதிப்பை நம்மால் பெற முடியவில்லை சரி இதனால் நம்மால் முடியும் நாம் 7 6 மில்லிவோல்ட்களைப் பெற்றால் சரி மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி நாம் எதைப் பெற்றிருந்தாலும் திரையில் இருக்கும் அதே மதிப்பை அட்டவணையில் வைத்தேன் சரி பின்னர் நான் 7 6 ஐ 100 ஆல் வகுக்கவும் என்று எழுத முடியும் சரி அது என் Vin அதாவது வெளியீட்டைப் பூஜ்யம் ஆக்க உள்ளீட்டில் இந்த அளவு மின்னழுத்தத்தை நான் அளிக்க வேண்டும் எளிது இல்லையா எனவே இப்போது நீங்கள் இந்தச் சோதனைகளை வீட்டில் செய்யலாம் என்ன சோதனை உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் உள்ளீடு ஆஃப்செட் மின்னோட்டம் உள்ளீடு ஆஃப்செட் மின்னழுத்தம் இல்லையா இப்போது ஸ்லூ விகிதம் ஆன ஒரு செயல்பாட்டு பெருக்கியின் பிற குணாதிசயங்களைக் காண்போம் செயல்பாட்டு பெருக்கியின் மிக முக்கியமான பண்பான ஸ்லூ விகிதத்தைப் பார்ப்போம் எனவே ஸ்லூ விகிதம் என்றால் என்ன படி உள்ளீட்டு மின் அழுத்தத்திற்கு பதிலாகவெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றத்தின் அதிகபட்ச வீதம் சரி வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றத்தின் அதிகபட்ச வீதம் எனவே நான் இங்கே பார்க்கும் படி உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றம் என்ன வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றம் என்ன அதிகபட்ச மாற்றம் இப்போது உள்ளீடு சமிக்ஞையை வெளியீடு எவ்வளவு விரைவாகப் பின்தொடரக்கூடும் என்பதற்கான அளவீடு இதுவும் ஸ்லூ விகிதம் சரியா உள்ளீடு சமிக்ஞையை வெளியீடு எவ்வளவு விரைவாகப் பின்தொடர முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள இது நமக்கு உதவும் அதனால் நான் உள்ளீட்டு சமிக்ஞையை வழங்கும்போது வெளியீட்டை எவ்வளவு விரைவாகப் பெறுவேன் நான் எவ்வளவு விரைவாக வெளியீட்டைப் பெறுகிறேன் சரியா ஸ்லூ விகிதத்தின் ஒரு அளவு உள்ளது அதாவது இந்தக் குறிப்பிட்ட வரைபடத்தில் நீங்கள் பார்த்தால் நாம் காண்பது என்ன ஒரு எக்ஸ் அச்சு அதில் உங்கள் நேரம் மைக்ரோ வினாடிகளில் உள்ளது y அச்சு மின்னழுத்தம் சரியா இதை நான் ராபர்ட் பாயில்ஸ்டாட் எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் சர்க்யூட் தியரி இல் இருந்து எடுத்துள்ளேன் இந்தக் குறிப்பிட்ட வரைபடம் இதன் அர்த்தம் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவ இந்தப் புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் ஸ்லூ விகிதம் சரியாக என்ன என்பதை விரிவாகப் நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் இந்தச் சொற்பொழிவிலிருந்து இந்த வரைபடத்தின் பொருள் என்ன என்பதை புரிந்துகொள்வோம் வரைபடம் மிகவும் எளிதானது நீல நிறத்தில் காட்டப்படும் உள்ளீட்டு மின்னழுத்தம் உள்ளது இங்கே சரி பின்னர் இந்த வெளியீட்டு மின்னழுத்தம் சிவப்பு நிறத்தில் காட்டப்படுகிறது இல்லையா எனவே எல்லாமே சிவப்பு ஏனென்றால் என் பேனா சிவப்பு எனவே உங்களை குழப்ப வேண்டாம் இப்போது நீங்கள் இதில் காணலாம் குறிப்பிட்ட வரைபடத்தில் ஒரு நீல மற்றும் சிவப்பு சமிக்ஞை உள்ளது எனவே உங்கள் சிவப்பு நிறமான உங்கள் வெளியீடு உங்கள் நீலத்தைப் எவ்வளவு விரைவாகப் பின்தொடர்கிறது இது உங்கள் ஸ்லூ விகிதம் புரிந்து கொள்ள எளிதானது இல்லையா அதனால் ஸ்லூ விகிதம் ΔVoutΔt இப்போது உண்மையில் நீங்கள் ஸ்லூ விகிதத்தை அளக்க விரும்பினால் சரி அதாவது சோதனை ரீதியாகஸ்லூ விகிதத்தை அளவிட நாம் விரும்புகிறோம் எனவே சுற்றைப் பார்ப்போம் இப்போது நீங்கள் மீண்டும் திரையைப் பார்க்கலாம் இல்லையா திரையில் நீங்கள் காண்பது அங்கு ஒரு uA741 உள்ளது சரி நீங்கள் தலைகீழ் அல்லாத முனையத்தில் ஒரு வோல்ட் உச்சத்திலிருந்து உச்சத்திற்கு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தியுள்ளீர்கள் எனவே படிகள் என்ன முதல் படி படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சுற்றை இணைத்தல் எனவே மீண்டும் இந்த ஸ்லைடுகள் உங்களுடன் உள்ளன எந்த இடத்தில் இதில் வேலை செய்ய உங்களுக்கு அணுகல் உள்ளதோ அங்கு முயற்சி செய்யுங்கள் சரியா நீங்கள் ஆய்வகத்தில் பயன்படுத்தலாம் வீட்டில் நீங்கள் வீட்டில் வேலை செய்யலாம் நீங்கள் வசதியாக இருக்கும் எந்த இடத்திலும் மீண்டும் எந்த அமைப்பையும் எவ்வாறு இயக்குவது என்பதை எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் சரியா முதலில் பாதுகாப்பு எனவே இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியவில்லை என்றால் அதை வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம் அதே விஷயம் சரியா எளிமையான விஷயங்கள் கூட உங்களுக்குத் தெரியும் வரை முயற்சி செய்ய வேண்டாம் எனவே நீங்கள் எதையும் பயன்படுத்தும்போது எச்சரிக்கையாக இருங்கள் சரி ஏனெனில் இறுதியாக நாம் DC மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறோம் நாம் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறோம் நாம் உபகரணங்களைப் பயன்படுத்துகிறோம் அதனால் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஸ்லூ விகிதத்தை அளவிட விரும்பினால் படிகளைப் பின்பற்றுங்கள் உங்களால் ஸ்லூ விகிதத்தை அளவிட முடியும் சுற்று எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பது படத்தில் காட்டப்பட்டுள்ளது செயல்பாட்டு ஜெனரேட்டர்ஐ பயன்படுத்தவும் இப்போது செயல்பாட்டு ஜெனரேட்டர் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்த்தோம் சரி சதுர அலைக்கு உச்சியிலிருந்து உச்சிக்கு ஒரு வோல்ட்ஐ நாம் பயன்படுத்தலாம் எனவே சோதனையில் நாம் பார்ப்போம் ஒரு 25 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணில் உச்சத்திலிருந்து உச்சம் ஒரு வோல்ட் கொண்ட சதுர அலையை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று பார்ப்போம் 25 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை வைத்திருப்போம் சரி எனவே இப்போது நமக்கு மற்றொரு அமைப்பான அலைக்காட்டிகள் தேவை எனவே உண்மையில் விலை உயர்ந்தவை அல்லது உங்கள் வீட்டில் அதிக இடம் தேவைப்படும் சோதனைகளைச் செய்ய வேண்டாம் எனவே உங்கள் ஆய்வகத்திற்குச் செல்ல முயற்சிக்கவும் அல்லது உங்கள் நண்பரின் ஆய்வகத்தை அணுகலாம் நீங்கள் ஒரு ஆசிரியரிடமிருந்து அனுமதி பெறலாம் அங்கு எவரேனும் மாணவருக்கு உதவி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆய்வகத்திற்கு அணுகலை வழங்குவார் அங்கே நீங்கள் எளிமையான சோதனைகளைச் செய்யலாம் சரி எனவே ஒரு அலைக்காட்டி மூலம் செயல்பாட்டு பெருக்கியின் வெளியீட்டைக் கவனிக்கவும் நாம் ஒரு அலை காட்டியை பார்த்து செயல்பாட்டு பெருக்கியின் வெளியீட்டை நாம் கவனிப்போம் அதை நீங்கள் காணலாம் நாம் Δt ஐ பொருத்து மாறும் மின் அழுத்தம் ΔV ஐ அளவிடுவோம் சரி ஏன் ஏனென்றால் நாம் கடைசி ஸ்லைடில் பார்த்திருக்கிறோம் ஸ்லூ வீதத்திற்கான சூத்திரம் ΔVout Δt ஐத் தவிர வேறில்லை இல்லையா எனவே நாம் எதை அளவிடுகிறோம் நாம் 4 வது விஷயத்தை அளவிடுகிறோம் இது மின்னழுத்தம் ΔV ஐ அளவிடவும் வெளியீட்டு அலைவடிவத்தின் நேரத்தை மாற்றவும் முடிவுகளைப் பதிவு செய்யவும் மற்றும் ஸ்லூ விகிதத்தைக் கணக்கிடுங்கள் சரியா முதல் படி மீண்டும் சுற்றை இணைக்கவும் இரண்டாவது செயல்பாடுகள் ஜெனரேட்டரைப் பயன்படுத்தி 25 கிலோஹெர்ட்ஸில் உச்சியிலிருந்து உச்சி ஒரு வோல்ட்ஐ பயன்படுத்துங்கள் மூன்றாவதாக ஒரு அலைக்காட்டி மூலம் வெளியீட்டு அலைவடிவத்தைக் கவனிக்கவும் நாம் அளவிட வேண்டியது என்ன நாம் ΔV இன் மாற்றத்தை அளவிட வேண்டும் வெளியீட்டு அலைவடிவத்தின் Δt நேரத்தில் மின்னழுத்தத்தின் மாற்றம் அதிலிருந்து ΔVΔt ஆல் வழங்கப்படும் ஸ்லூ வீதமான SR ஐ அளவிட முடியும் மின் சுற்றைப் பயன்படுத்தி அனலாக் ஃபங்க்ஷன் ஜெனரேட்டரை 1 கிலோஹெர்ட்ஸுக்கு அமைக்க வேண்டும் இப்போது சர்க்யூட்டைப் பயன்படுத்தி சிக்னலை நிலை 20 வோல்ட் உச்சத்திலிருந்து உச்சத்திற்கு சரிசெய்யவும் அதிர்வெண்ணை அதிகரிக்கவும் மற்றும் அதிர்வெண்ணைச் சுமார் 10 கிலோஹெர்ட்ஸ் ஐ சுற்றி எங்காவது பார்க்கவும் ஸ்லூ வீதம் விலகல் தெளிவாகத் தெரியும் எனவே இங்கே எழுதப்பட்ட இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் இது அட்டவணையில் எழுதப்படவில்லை அது அட்டவணையில் இல்லை இல்லையா ஆனால் இது செயல்பாட்டு பெருக்கி இயங்கக்கூடிய அதிகபட்ச அதிர்வெண் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்காக மட்டுமே அதை அறிய நாம் தொடர்ந்து அதிர்வெண்ணை அதிகரித்தால் நாம் அதிர்வெண்ணை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா ஸ்லூ விகிதத்தை எங்காவது பார்ப்போம் சரி விலகல் ஆகிவிடும் ஸ்லூ விகிதத்தில் சில விலகல்கள் இருக்கும் இந்த விலகலில் சரி ஒப் ஆம்ப் இயங்கக்கூடிய அதிகபட்ச அதிர்வெண் என்பது அலைவரிசை என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் சொல்லலாம் மேலும் இந்த மதிப்பை அட்டவணையில் அளவிடலாம் இங்கே நாம் ஸ்லூ விகிதத்தை அளவிடவில்லை அதனால்தான் நீங்கள் தனியாகக் காணவில்லை நாம் அதிகபட்ச அதிர்வெண்ணை அளவிடவில்லை எனவே அதனால்தான் நாங்கள் அட்டவணையைப் அல்லது அட்டவணையில் உள்ள நெடுவரிசையை ஒரு அதிர்வெண்ணை அளவிடப் பார்க்கவில்லை சரி இங்கே எங்கள் யோசனை ஸ்லூ விகிதத்தை அளவிட வேண்டும் என்பதே மற்றும் ஸ்லூ விகிதத்தை அளவிடுவதற்கு நாம் ΔV மற்றும் Δtஐ அளவிட வேண்டும் நமக்கு என்ன தேவை நமக்கு அலைக்காட்டி தேவை நமக்கு ஒரு செயல்பாட்டு பெருக்கி தேவை எனவே அதே மின்சுற்றை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் அதை ப்ரெட்போர்டில் காண்பிப்பேன் அது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் எனவே சிறிது நேரத்திற்கு முன்பு நான் சொன்னது போல் பிரெட் போர்டில் பார்ப்போம் நீங்கள் இங்கே பிரெட் போர்டைப் பார்க்கிறீர்கள் மற்றும் மின் சுற்று நாம் திரையில் பார்த்ததைப் போன்றது ஒரு செயல்பாட்டு பெருக்கி உள்ளது இந்தச் செயல்பாட்டு பெருக்கியை செயல்பாட்டு ஜெனரேட்டர் உடன் இணைத்துள்ளோம் இது செயல்பாட்டு ஜெனரேட்டர் நீங்கள் இங்கே காணலாம் எனவே நான் மீண்டும் சீதாராம் இங்கு வந்து அதை இணைக்கக் கேட்பேன் எனவே அதிர்வெண்ணை மாற்றுவோம் இதனால் நம்மால் எவ்வாறு ஸ்லூ விகிதத்தை அளவிட முடியும் என்பதைப் புரிந்துக்கொள்ள முடியும் எனவே நாங்கள் இங்குச் செய்திருப்பது என்னவென்றால் அதிர்வெண் ஜெனரேட்டரை நாங்கள் செயல்பாட்டு பெருக்கியுடன் இணைத்துள்ளோம் எனவே ப்ரோப் வைத்திருக்கும் சிக்னல்கள் இங்கே உள்ளன இந்த ப்ரோப் அதிர்வெண் ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது அதிர்வெண் ஜெனரேட்டரை நீங்கள் நெருக்கமாகப் பார்த்தால் நாங்கள் 25 கிலோஹெர்ட்ஸைப் பயன்படுத்தினோம் என்பதை நீங்கள் காணலாம் சரி நீங்கள் 25 கிலோஹெர்ட்சை திரையில் காணலாம் சரி இப்போது இது நாங்கள் பயன்படுத்திய ஒரு சதுர அலை நீங்கள் இங்கே சதுர அலைகளைக் காணலாம் இங்கே எங்காவது சரி மற்றும் 25 கிலோஹெர்ட்ஸ் உள்ளது இப்போது நீங்கள் இந்த 25 கிலோஹெர்ட்சை பயன்படுத்தும்போது உயர் நிலை 500 மில்லிவோல்ட்கள் எனவே 500 மில்லிவோல்ட்கள் இப்போது நீங்கள் வெளியீட்டு மின்னழுத்தம் என்ன ஒரு நேரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெளியீட்டு மின்னழுத்தத்தில் மாற்றம் என்ன நேரத்தில் மாற்றம் என்ன அலைக்காட்டி உதவியை எடுத்துகொண்டு நீங்கள் செய்ய முடியும் எனவே அலைக்காட்டி இங்கேயே உள்ளது இங்கே நீங்கள் வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் காணலாம் சரி மற்றும் இந்த வெளியீட்டு மின்னழுத்தத்தில் மாற்றம் என்பது நேரத்தைப் பொறுத்தது எனவே ஆம் இப்போது நாம் பார்க்க முடியும் இல்லையா எனவே நாம் திரையில் உள்ள பார்க்க முடிந்த சமிக்ஞைகளைக் காணலாம் இதே போன்ற சமிக்ஞையை இங்கே காணலாம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறோம் மேலும் வெளியீட்டு மின் அழுத்தத்தில் சிறிது பின்னடைவு உள்ளது வெளியீட்டு மின்னழுத்தத்தில் இந்தப் பின்னடைவு அலைக்காட்டியை பயன்படுத்துவதன் மூலம் காணலாம் இல்லையா எனவே மின்னழுத்தத்தின் மாற்றம் என்னவென்று இப்போது நமக்குத் தெரிந்தால் அலைக்காட்டியைப் பயன்படுத்துவதை நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா பிறகு நாம் நேரத்தின் மாற்றம் அதாவது Δt என்ன என்பதை காண்கிறோம் அதனால் ΔV Δt நமக்கு ஸ்லூ விகிதத்தை வழங்கும் எனவே அது மிகவும் எளிதானது மீண்டும் இங்கே நாம் செயல்பாட்டு பெருக்கிக்கு தொடர்ந்து 15 15 ஐப் பயன்படுத்துவதை நீங்கள் காணலாம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொடுக்கிறோம் அதாவது ஜெனரேட்டரின் செயல்பாட்டுக்கு 25 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நாம் அலைக்காட்டி பயன்படுத்தி வெளியீட்டு மின்னழுத்தத்தை அளவிடுகிறோம் எனவே புரிந்துகொள்ளச் செயல்பாட்டு பெருக்கியுடன் 3 விஷயங்களும் ஒன்றாகத் தேவை ஸ்லூ வீதம் என்னவென்றால் வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றம் வகுத்தல் Δt சரி எனவே ΔV Δt இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்லைடில் நினைவில் இருந்தால் அதிர்வெண்ணை அதிகரித்து மற்றும் 10 கிலோஹெர்ட்ஸ் அருகே எங்காவது அலைவடிவத்தைப் பாருங்கள் விகித விலகல் தெளிவாகிவிடும் என்று நாங்கள் சொன்னோம் எனவே அந்தப் பரிசோதனையைச் செய்வோம் அதிர்வெண்ணைக் குறைவாகக் கொண்டு மெதுவாக அதிகரிப்போம் நீங்கள் அலைக்காட்டி மாற்றத்தைப் பார்ப்பீர்கள் சரி தயவுசெய்து அவ்வாறு செய்ய முடியுமா அவர் அதிர்வெண் ஜெனரேட்டரைப் பயன்படுத்தி அதிர்வெண்ணை மாற்றப் போகும்போது நீங்கள் இங்கே அலைக்காட்டியை பார்க்கலாம் மற்றும் விலகல் மாறத் தொடங்குவதையும் ஸ்லூ விகிதம் தொடங்குவதையும் நீங்கள் காணலாம் சரி எனவே அவர் கிட்டத்தட்ட 220 230 ஹெர்ட்சிலிருந்து மாற்றத் தொடங்குகிறார் 230 ஹெர்ட்ஸ் சரி மற்றும் அவர் மாற்றும்பொழுது தோழர்களே நீங்கள் அலைக்காட்டி மீது கவனம் செலுத்துங்கள் சரியா இப்போது நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அவர் அதிர்வெண்ணை மாற்றுகிறார் சரி அவர் 365 375 என்று மாற்றுகிறார் நீங்கள் இங்கே கவனம் செலுத்துங்கள் என்ன நடக்கிறது அவர் அதை 425 கிலோஹெர்ட்ஸ் 465 கிலோஹெர்ட்ஸ் என்று அதிகரிக்கிறார் நீங்கள் பாருங்கள் நிறைய விலகல் உள்ளது நிறைய விலகல் உள்ளது இல்லையா ஆனால் அவர் அதிர்வெண்ணைக் குறைந்து கொண்டே இருந்தால் நீங்கள் அதை மீண்டும் குறைக்க முடியுமா ஆமாம் அவர் அதிர்வெண்ணைக் குறைப்பதைக் கண்டால் விலகல் குறைவாகிறது மேலும் புரிந்துகொள்வது எளிதானது அல்லது ஸ்லூ விகிதத்தை அளவிடுவது எளிது எனவே இப்படித் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே அதிலிருந்து நாம் புரிந்துகொள்வது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஒப் ஆம்பை இயக்க முடியாது அதுவே செயல்பாட்டு பெருக்கி இயங்க கூடிய அதிகபட்ச அதிர்வெண் எனவே எந்த அதிர்வெண் செயல்பாட்டு பெருக்கியை இயக்க முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள 2 வழி அல்லது எளிதான வழி உள்ளது மேலும் எந்த அதிர்வெண்ணில் ஸ்லூ விகிதம் சிதைக்கப்படும் சரி அல்லது நாம் ஸ்லூ விகிதத்தை அளவிட முடியுமா ஆம் நாம் உள்ளீட்டு சமிக்ஞையை அளிக்கும்போது மஞ்சள் நிறத்தில் உள்ளீட்டு சமிக்ஞை இருப்பதை நீங்கள் காணலாம் நீல நிறம் அல்லது பச்சை நிறம் அல்லது வெளிர் நீல நிறத்தில் வெளியீட்டு சமிக்ஞை உள்ளது உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையிலான பின்னடைவு இந்த Δt இன் மாற்றம் இந்த Δv இன் மாற்றம் இந்த 2 மதிப்புகளைத் தான் நீங்கள் அளவிட வேண்டும் இந்த 2 மதிப்புகளை நீங்கள் அளவிடும்போது நீங்கள் மீண்டும் திரைக்கு வந்தால் நீங்கள் இந்த மதிப்புகளை அட்டவணையில் உள்ள Δt மற்றும் Δv க்கு மாற்றினால் உங்களால் ஸ்லூ விகிதத்தை அளவிட முடியும் என்பதை காணலாம் எனவே இந்தக் குறிப்பிட்ட தொகுதிக்கு சரியாகக் ஸ்லூ விகிதம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் ஸ்லூ வீதத்தை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை ஒரு பரிசோதனை மூலம் பார்த்தோம் சரி எனவே இது இந்தக் குறிப்பிட்ட தொகுதியின் முடிவு இந்தக் கடைசி ஸ்லைடிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய வாழ்வில் ஏதாவது நல்லது செய்த சில பிரபலமான மனிதர்களிடமிருந்து ஒரு மேற்கோளைக் கொண்டுவர முயற்சிப்பேன் சரி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அல்லது பொறியியல் அடிப்படையில் அல்லது கல்வியாளர்களின் அடிப்படையில் அல்லது சமுதாயத்தைப் பொறுத்தவரை எதையாவது ஒரு நபர் செய்ததை நாமும் பின்பற்ற முயற்சிக்கலாம் எனவே நீங்கள் விஞ்ஞானி தாமஸ் எடிசனை அறிந்திருக்கலாம் மேலும் அவர் நம்முடைய மிகப் பெரிய பலவீனம் விட்டுக் கொடுப்பதில் உள்ளது என்று கூறினார் வெற்றிபெற மிகவும் உறுதியான வழி எப்போதும் மேலும் ஒரு முறை முயற்சி செய்வது மட்டுமே மீண்டும் ஒரு முறை அதாவது நாம் உருவாக்கும் விஷயத்தை வேலை செய்ய வில்லை என்றால் விட்டுவிட முயற்சி செய்கிறோம் நான் உங்களுக்குக் கற்பித்ததை இந்தப் பரிசோதனையில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்களும் ஒற்றை இல்லை என்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஓ இது வேலை செய்யவில்லை மீண்டும் முயற்சிக்கவும் முயற்சிக்கவும் மீண்டும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதையே அவர் சொன்னார் வெற்றி என்பது இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வது எனவே விட்டுவிடாதீர்கள் தொடரைப் புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் நாங்கள் என்ன சோதனைகள் செய்தோம் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் செயல்பாட்டு பெருக்கியின் பண்புகளைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் நீங்களே அதைச் செய்யும்போது நீங்கள் இன்னும் புரிந்துகொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் சரி எனவே எப்போதும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் பின்னர் பரிசோதனைகளை நீங்களே செய்யுங்கள் நீங்களே பரிசோதனையை நிகழ்த்தியவுடன் உங்களுக்கு அதிக யோசனை அல்லது அதிகமான கேள்விகள் அல்லது என்னிடம் கேட்கக்கூடிய பல சிரமங்கள் இருக்கும் அல்லது நீங்களே தீர்க்க முயற்சி செய்யுங்கள் சரியா எனவே இது இந்தக் குறிப்பிட்ட தொகுதியின் முடிவாகும் மேலும் அடுத்த தொகுதியில் மேலும் பல சோதனைகள் உடன் உங்களைப் பார்க்கிறேன்